இதுவரை நாம் கற்றுக்கொண்டவற்றை இப்போது சுருக்கமாகக் கூறுவோம் மின்சார மற்றும் காந்தப்புலங்களைப் பற்றி இதுவரை நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால் அவை ஒரு மின்சார புலம் காஸின் சட்டத்தை திருப்திப்படுத்துகிறது அதாவது மின்சாரத் துறையின் வேறுபாடு ரோ ஓவர் எப்சிலோன் 0 என வழங்கப்படுகிறது அங்கு ரோ என்பது மின்னூட்டம் அடர்த்தி ஃபாரடேயின் Faraday's சட்டமான காந்தப்புலத்தை மாற்றுவதால் எழும் மின்சார புலத்தின் சுருட்டைப் பற்றி அறிந்து கொண்டோம் மின்னூட்டம் விநியோகத்திலிருந்து எழும் E இன் சுருட்டை 0 என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மூன்றாவதாக B இன் சுருட்டை நான் கற்றுக் கொண்டேன் இது நான் ஃப்ரீ ஸ்பேஸ் இல் பேசுகிறேன் வெற்றிடத்தில் எந்த ஊடகமும் மு 0 j க்கு சமம் அல்ல இது பயோ சாவர்ட் சட்டம் என்று நீங்கள் கூறலாம் இறுதியாக B இன் வேறுபாடு 0 என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இது காந்த மோனோபோல்கள் இல்லை என்பதோடு தொடர்புடையது காந்தப்புலம் எப்போதும் மின்னோட்டம் சுழற்சியில் இருந்து வெளிவருகிறது இது இருமுனை போல செயல்படுகிறது இந்த நான்கு விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்ட காந்தப்புலத்திற்கான காஸின்Gauss's சட்டத்தை மேற்கோள்களில் வைப்பேன் இரண்டு மற்றும் மூன்று சமன்பாட்டைப் பார்த்தால் நீங்கள் பார்க்கும் இந்த சமன்பாடுகளை ஒப்பிடுவோம் எனவே சமன்பாட்டை இரண்டு மற்றும் மூன்று பக்கமாக எழுதுகிறேன் நீங்கள் E இன் சுருட்டை மைனஸ் d B dt மற்றும் B இன் சுருட்டை சமம் இது மு 0 j என்பது E இன் சுருட்டை இரண்டு சமன்பாடுகளைப் பாருங்கள் மாறும் காந்தப்புலத்திலிருந்து எழும் மின் புலம் ஆனால் மின்னோட்டம் நியதி எதுவும் இல்லை இது அடிப்படையில் காந்த மின்னோட்டம் இல்லை என்பதோடு தொடர்புடையது காந்த மோனோபோல் அல்லது ஃப்ரீ காந்த மின்னூட்டம் இல்லை எனவே மின்னோட்டம் இல்லை எனவே மின்னோட்டத்திலிருந்து எதுவும் வெளிவரவில்லை மறுபுறம் B சுருட்டை சூத்திரத்தில் ஒரு மின்சாரத்திலிருந்து காந்தப்புலம் வெளிவருகிறது இருப்பினும் எனக்கு ஒரு மின்சார புலம் உள்ளது இது நேரத்துடன் மாறுகிறது இங்கே சமச்சீரற்ற காந்தப்புலத்தை உருவாக்கும் மற்றொரு நியதி இங்கே இருக்க முடியுமா காந்த துருவங்கள் இல்லாததால் மின் சமன்பாட்டின் இந்த சமன்பாடு சுருட்டில் எந்த மின்னோட்டமும் இல்லாததை நான் விளக்க முடியும் ஆனால் ஒரு d E d t சொல் இங்கே இருக்க முடியாது என்பதற்கு எந்த காரணமும் இல்லை அது உண்மையில் இருக்க வேண்டும் என்பதை இப்போது காண்பிப்போம் அது இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்று அழைக்கப்படுகிறது இது மேக்ஸ்வெல்லால் அறிமுகப்படுத்தியது மேலும் இது மின்காந்த புலத்தை விவரிக்கும் முழு சமன்பாடுகளையும் நிறைவு செய்யும் எனவே நிலையான மின்னூட்டங்களை நீங்கள் நினைவுபடுத்தும் பயோ சாவர்ட் சட்டத்துடன் தொடங்குவேன் நிலையான மின்னூட்டம் என்று நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றால் இவை நேரத்தால் மாறவில்லை அதாவது மின்னோட்டம் அடர்த்தியின் வேறுபாடு 0 ஆக இருந்தது அதை எங்காவது சரியாகப் பயன்படுத்துகிறோம் B இன் சுருட்டை மு 0 j க்கு சமம் என்று சூத்திரம் எனக்குக் கொடுத்தது நீங்கள் அந்த விரிவுரைக்கு திரும்பிச் சென்றால் இந்த சூத்திரத்தைப் பெறுவதில் டெல் டாட் j க்கு விகிதாசாரமாக ஒரு நியதி இருந்ததை நீங்கள் கவனிப்பீர்கள் இந்த நிலையான மின்னோட்டத்தின் காரணமாக அந்த நியதி 0 சரியாக இல்லாவிட்டால் என்ன என்று நாங்கள் சொன்னோம் எனவே டெல் டாட் j 0 க்கு சமமாக இல்லாவிட்டால் அது மைனஸ் d ரோ dt க்கு சமமாக இருக்கும் அங்கு ரோ என்பது மின்னோட்டம் அடர்த்தி காஸின்Gauss's சட்டத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த நியதி எனக்கு மைனஸ் d பை d t இன் e மடங்கு எப்சிலன் 0 இன் வேறுபாட்டின் மூலம் தருகிறது ஆகவே I B சுருட்டை எடுத்துக் கொண்டால் வலது புறத்தில் இது போன்ற ஒரு நியதி இருக்கக்கூடும் ஆனால் மின்னோட்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் நிலையாக இருங்கள் அது எவ்வாறு எழுகிறது என்பதற்கான மற்றொரு வழியை இப்போது பார்ப்போம் இது முற்றிலும் கணிதம் மூலம் பெறப்படும் B இன் இந்த சமன்பாடு சுருட்டை மு நாட் j க்கு சமம் மற்றும் இருபுறமும் வேறுபாட்டை எடுத்துக் கொண்டால் இருபுறமும் மாறுபாடு b இன் சுருட்டை வேறுபடுத்துவது மு 0 a மு 0 j இன் வேறுபாட்டிற்கு சமம் இப்போது சுருட்டை வேறுபடுத்துவது எப்போதுமே கணித ரீதியாக 0 ஆக இருக்கும் எனவே இந்த நியதி இடது புறம் எப்போதும் கணிதம் 0 என உங்களுக்கு சொல்கிறது மறுபுறம் ரோ என்பது ஒரு செயல்பாடு அல்லது மின்னூட்டம் அடர்த்தி என்பது ஒரு நேரத்தின் செயல்பாடாக இருந்தால் வலது புறம் மைனஸ் mu 0 d ரோ d t ஆக இருக்க வேண்டும் வலது புறம் 0 அல்ல எனவே இந்த சமன்பாட்டில் ஒரு முரண்பாடு உள்ளது அந்த முரண்பாட்டை எவ்வாறு அகற்றுவது எனவே டெல் கிராஸ் b மு 0 j க்கு சமம் என்று எழுதலாம் மற்றும் மற்றொரு திசையன் v ஐ சேர்க்கலாம் எனவே நான் இரு பக்கங்களிலிருந்தும் வேறுபாட்டை எடுக்கும்போது பதில் இருபுறமும் 0 ஆக இருக்கும் எனவே கணித ரீதியாக எப்போதும் 0 ஆக இருக்கும் b இன் சுருட்டை நான் வேறுபடுத்தினால் அது மு 0 j இன் வேறுபாடு கூட்டல் v இன் வேறுபாடுக்கு சமம் ஆனால் அது மு 0 மடங்கு மைனஸ் d ரோ d t கூட்டல் v இன் வேறுபாடு ஆக இருக்கும் சமன்பாட்டை பயன்படுத்துவதன் மூலம் E இன் வேறுபாடு ரோ ஓவர் எப்சிலன் 0 க்கு சமம் இந்த சமன்பாட்டை எப்சிலன் 0 மு 0 d பை d t இன் மைனஸ் அடையாளம் e இன் வேறுபாடு கூட்டல் v இன் வேறுபாடு எனவே இந்த சமன்பாடுகளிலிருந்து நம்மிடம் இருப்பது வேறுபாடு v மைனஸ் எப்சிலான் 0 மு 0 d e dt என்பது 0 க்கு சமம் எனவே இந்த v ஐ எப்சிலன் 0 மு 0 d e d t க்கு சமமாக எடுத்துக்கொள்கிறோம் எனவே B இன் சுருட்டைக்கான சரியான சமன்பாடு B இன் சுருட்டை மு 0 j கூட்டல் மு 0 க்கு சமம் மற்றும் இந்த கூடுதல் நியதி எப்சிலோன் 0 d e d t இது மின்னோட்டம் நியதி போன்றது இது மின்னோட்டம் நியதி போன்றது ஆனால் இது கூடுதலாக உள்ளது இது கணித ரீதியாக சீரானது இந்த கூடுதல் நியதியை எப்சிலன் 0 d E d t ஐ சேர்த்துள்ள இந்த நியதி இடப்பெயர்வு மின்னோட்டம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது இடப்பெயர்ச்சி D எனப்படும் இந்த அளவுடன் தொடர்புடையது இது எப்சிலன் 0 e என ஃப்ரீ ஸ்பேஸ் இல் உள்ளது எனவே இந்த சமன்பாடுகள் அனைத்தையும் மீண்டும் எழுதுவோம் ஆகவே மின் புலம் வேறுபடுவதற்கான காஸின்Gauss's விதி எங்களிடம் உள்ளது இது ரோ ஓவர் எப்சிலன் 0 க்கு சமம் பின்னர் நம்மிடம் இது மைனஸ் d B dt ஆகும் இந்த மைனஸ் B சமன்பாட்டின் சுருட்டை மீண்டும் நினைவூட்ட விரும்புகிறேன் அவை நேர எலக்ட்ரோடைனமிக்ஸ் உடன் மாறாமல் காலத்துடன் மாறுகிறதா என்பதை இந்த நான்கு சமன்பாடுகளால் விவரிக்கப்படுகிறது எனவே முழு எலக்ட்ரோடைனமிக்ஸ் கிளாசிக்கல் எலக்ட்ரோடைனமிக்ஸ் இந்த நான்கு சமன்பாடுகளையும் அடிப்படையாகக் கொண்டது இந்த விரிவுரையில் எவ்வாறாயினும் எங்கள் கவனம் இடப்பெயர்ச்சி மின்னோட்டமாக இருக்கப் போகிறது ஏனெனில் இதைப் புரிந்துகொண்டு இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தையும் அதன் விளைவுகளையும் புரிந்து கொள்ள விரும்புகிறோம் எனவே இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தைக் காண்பிப்பதற்கும் அதன் விளைவு ஒரு கம்பியுடன் இணைக்கப்பட்ட ஒரு இணையான தட்டு மின்தேக்கியை எடுத்துக்கொள்வதற்கும் இது மின்னோட்ட வழியைக் கொண்டுவருகிறது ஒரு மின்னோட்டம் சரியான நேரத்தில் மாறினால் மின்னோட்டம் நேரத்தால் மாறுகிறது என்றால் மேற்பரப்பு வலதுபுறத்தில் சிக்மாவில் கொண்டு வரப்படும் மின்னூட்டம் மாறும் எனவே அது நடந்தால் சிக்மா அல்லது தட்டுகளில் மேற்பரப்பு மின்னூட்டம் மாறும் அதாவது தட்டுகளுக்கு இடையிலான மின்சார புலமும் வலதுபுறம் மாறுகிறது எனவே I நேரத்தின் செயல்பாடாக இருந்தால் என்ன நடக்கும் இங்கே இந்த மின்சார புலம் E நேரத்தின் செயல்பாடாக மாறுகிறது இதன் பொருள் இது நேரத்தைப் பொறுத்தவரை E இன் பகுதியளவு வழித்தோன்றல் 0 அல்ல என்பதை உடனடியாகக் குறிக்கிறது அங்கு தட்டுகளுக்கு இடையில் ஒரு இடப்பெயர்வு மின்னோட்டம் மற்றும் அது சில விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும் ஏனென்றால் B இன் இயற்பியல் மின்னோட்ட சுருட்டை இல்லை என்றாலும் இப்போது எனக்குத் தெரியும் மு 0 எப்சிலோன் 0 d E dt மற்றும் தட்டுகளுக்கு இடையில் b இன் சுருட்டை 0 ஆகப் போவதில்லை B இன் சுருட்டை 0 இல்லையென்றால் தட்டுகளுக்கு இடையில் கூட சில காந்தப்புலம் இருக்கும் பொதுவாக நீங்கள் அதை எதிர்பார்க்க மாட்டீர்கள் இந்த அளவுகளை கணக்கிடுகிறோம் எனவே இதை எளிமைக்காக எடுத்துக்கொள்வோம் இந்த தட்டை வட்டமாக எடுத்துக்கொள்வோம் எனவே இங்கே வட்டத் தகடு இங்கே மற்ற வட்டத் தகடு மின்னோட்டம் I வருகிறது மற்றும் It வெளியே செல்கிறது எளிமைக்காக இங்கு நேரத்தை குறித்து பாயும் எந்த மின்னோட்டம் நாம் புறக்கணிப்போம் எனவே மின்னோட்டம் வந்தவுடன் அதாவது மின்னூட்டம் உள்நுழைந்து அதன் பிளவுகளில் தட்டு முழுவதும் சமமாக இருக்கும் என கருதுவோம் எனவே I t என்பது d q d t என்பது தட்டின் பரப்பளவு a d சிக்மா d t ஆக இருக்கும் எனவே d சிக்மா d t I வகுத்தல் a க்கு சமம் இது காஸின்Gauss's சட்டத்திலிருந்து எனக்குத் தெரியும் இது ரோ ஓவர் எப்சிலன் 0 இந்த மாறும் சூழ்நிலையிலும் கூட உண்மைதான் இது தட்டுகளுக்கு இடையில் சிக்மா ஓவர் எப்சிலன் 0 சமமாக இருக்கும் எனவே d E dt சீரானது எனவே ஒரு பகுதி வழித்தோன்றல் E ஐ எழுதுவது பற்றி நான் கவலைப்படுவதில்லை இது இங்கே ஒரே மாதிரியாக இருக்கும் இது 1 ஓவர் எப்சிலன் 0 d சிக்மா ஓவர் dt அது இது I t ஓவர் எப்சிலன் 0 ஆக இருக்கும் எனவே இடப்பெயர்வு மின்னோட்டம் இடப்பெயர்வு மின்னோட்ட அடர்த்தி j இடப்பெயர்ச்சி மின்னோட்ட அடர்த்தி jd இது ஒரு திசையன் ஆனால் மின்சார புலம் இருக்கும் அதே திசையில் அதன் திசையன் எப்சிலன் 0 பகுதி E பகுதி t க்கு சமமாக இருக்கப் போகிறது இது I t வகுத்தல் a க்கு சமமாக இருக்கும் அது ஒரு இடப்பெயர்வு மின்னோட்டமாகும் எனவே வரவிருக்கும் இந்த மின்னோட்டம் இந்த பகுதியில் பரவியுள்ளது போலவும் பின்னர் அது அவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது போலவும் ஒரு யூனிட் பரப்பிற்கு மின்னோட்டம் I t overஓவர் a ஆகிறது இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தின் காரணமாக ஒரு காந்தப்புலம் இருக்கப்போகிறது எனவே காந்தப்புல சமன்பாடு B இன் சுருட்டை மு 0 எப்சிலன் 0 d E d t அல்லது மு 0 j d க்கு சமம் இது துல்லியமாக ஒரு வழக்கமான மின்னோட்டத்தின் காரணமாக இருக்கும் சமன்பாடாகும் எனவே இங்கே B புலம் வட்டமாக இருக்கப் போகிறது இது மேலே உள்ள காகிதத்திலிருந்து வெளியே வருவது கீழே உள்ள காகிதத்தில் சென்று இந்த B புலம் இருக்கப் போகிறது மற்றும் தயாரிக்கப்பட்டது எனவே மின்சார புலத்தை மாற்றுவது தட்டுகளுக்கும் வெளியேயும் ஒரு காந்தப்புலத்தை உருவாக்கும் இது இடப்பெயர்வு மின்னோட்டத்தின் விளைவு